கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கன்ட்ரோல் ஆப் மெஷின் டூல்ஸ் அண்ட் ப்ரோஸ்ஸஸ்ஸஸ் என்ற ஓபன் ஆன்லைன் பாடத்திற்கான 7வது விரிவுரைக்கு பார்வையாளர்களை வரவேற்கிறோம் இன்று நாம் பயன்படுத்தும் பல்வேறு வகையான பைனரி சர்க்யூட்கள் டிகோடர்கள் எக்ஸ்செடெரா CNC விஷயத்தில் நாம் பயன்படுத்தும் DDAஸ் மற்றும் CNC மெஷின் டூல்ஸ் மட்டுமல்ல பல்வேறு வகையான செயல்முறைகளையும் கண்ட்ரோல் செய்ய அவற்றை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்க்கப் போகிறோம் அவை மிகவும் மாறுபட்டதாகவும் பல்வேறு வகையான பயன்பாடுகளைக் கொண்டதாகவும் இருக்கலாம் எனவே இந்த பைனரி சர்க்யூட்களில் என்ன வகையான பயன்பாடுகளில் நாம் பயன்படுத்த முடியும் என்பதை விரைவாகப் பார்ப்போம் எனவே ஒரு ப்ரோப்லேம் ஐ உடனே தொடங்குவோம் கேள்வி கூறுகிறது ஒரு புதுமையான மாணவர் டேகோமீட்டரை உருவாக்குகிறார் இது அடிப்படையில் ஒரு எளிய டிஜிட்டல் சாதனத்தைப் பயன்படுத்தி சுழலும் ஷாப்ட்களின் சுழற்சி வேகத்தை அளவிடக்கூடிய ஒரு கருவியாகும் டேகோமீட்டரின் இன்புட் ஷாப்ட் உடன் இணைக்கப்பட்ட மோட்டார் ஷாஃப்ட்டை படம் காட்டுகிறது எனவே இந்த புள்ளியிடப்பட்ட கோடு அடிப்படையில் மாணவர் உருவாக்கிய சாதனத்தைக் காட்டுகிறது எனவே சாதனத்தில் இருந்து ஒரு இன்புட் ஷாப்ட் வெளியே ஒட்டிக்கொண்டிருக்கிறது நீங்கள் அதை பார்க்க முடியும் என்று நினைக்கிறேன் இது இன்புட் ஷாப்ட் மற்றும் அதை உருவத்தின் வலது பக்கத்தில் வெளிப்புறத்தில் உள்ள மோட்டருடன் இணைக்க வேண்டும் இது இணைக்கப்பட்டவுடன் மோட்டார் சுழலும் போது இந்த சாதனத்தின் மூலம் மோட்டாரின் சுழற்சி வேகத்தை கண்டறிய முடியும் என்று மாணவர் கூறுகிறார் இது எப்படி வேலை செய்கிறது இன்புட் ஷாப்ட் மோட்டார் சுழலும் போது அதே வேகத்தில் இன்புட் ஷாப்ட் சுழற்ற செய்கிறது அது நன்றாக இருக்கும் இன்புட் ஷாப்ட் 64 துளைகள் கொண்ட ஒரு என்கோடரை பொருத்தியுள்ளது எனவே இன்புட் ஷாப்ட் சுழன்றால் என்கோடரும் சுழலும் மற்றும் அதன் சுற்றளவில் 64 துளைகள் உள்ளன அதாவது ஒரு சுழற்சிக்கு 64 பல்ஸ்களை அனுப்பும் மற்றும் அந்த பல்ஸ் வகைகள் காட்டப்பட்டது மற்றும் அவைகள் ஒரு AND கேட் ஐக் கொண்டுள்ளனர் அதன் வழியாக அவைகள் பொசிஷன் டவுன் கவுண்டருக்குச் செல்கின்றன அவைகள் அதை டவுன் முறையில் எண்ணிக் கொண்டிருக்கிறது இந்த பல்ஸ்களால் டவுண் கவுண்டரின் உள்ளடக்கம் குறைகிறது 8 பிட் பொசிஷன் டவுன் கவுண்டர்கள் அவை பெறும் பல்ஸ்களால் டவுன் முறையில் கணக்கிடப்படுகின்றன ஒவ்வொரு பல்ஸ்ம் ஒரு டிகிரிமெண்ட் ஐ உருவாக்குகிறது இன்புட் ஷாஃப்டை மோட்டாரின் சுழலும் ஷாப்ட் உடன் இணைத்த பிறகு அதன் ஆர்பிஎம் அளவிடப்பட வேண்டும் இரண்டு பொசிஷன் டவுன் கவுண்டர்கள் முழுமையாக நிரப்பப்பட்டு கருவி இன்கிரிமெண்ட் தொடங்கப்படும் எனவே நாம் t 0 இல் தொடங்கும் போது பொசிஷன் டவுண் கவுண்டர் 1 மற்றும் பொசிஷன் டவுண் கவுண்டர் 2 ஆகியவை முழுமையாக நிரப்பப்படும் அதாவது அவை ஒவ்வொன்றும் 255 க்கு 8 1ஸ்ஐக் கொண்டிருக்கும் மற்றும் இன்ஸ்ட்ரூமென்ட் தொடங்கப்படும் இன்ஸ்ட்ரூமென்ட் தொடங்கப்பட்ட தருணத்தில் 2 இன்புட்கள் இருக்கும் ஒன்று மோட்டார் சுழற்சியிலிருந்தும் மற்றொன்று கீழே உள்ள பல்ஸ் ஜெனரேட்டரிலிருந்தும் இது வினாடிக்கு 64 பல்ஸ்களை வெளியிடுகிறது படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இந்த 2 இன்புட்களால் பொசிஷன் டவுண் கவுண்டர்களின் நிலை டவுன் முறையில் கணக்கிடப்படும் என்பதால் இது மிகவும் எளிமையானதாகத் தெரிகிறது பல்ஸ் ஜெனரேட்டர் இன்புட்களை பொசிஷன் டவுண் கவுண்டர் 2 க்கு அனுப்புகிறது மற்றும் மோட்டார் பொசிஷன் டவுண் கவுண்டர் 1 க்கு பல்ஸ்களை அனுப்புகிறது எனவே இது ப்ரோப்லேம் அறிக்கை என்ன கேட்கப்படுகிறது என்று பார்ப்போம் இன்ஸ்ட்ரூமென்ட் ஆனது பொசிஷன் டவுன் கவுண்டர் 1 0 மற்றும் பொசிஷன் டவுன் கவுண்டர் 2 204 ஆகியவற்றின் மாறாத மதிப்புகளைக் காட்டினால் மோட்டார் ஷாஃப்ட்டின் வேகம் எவ்வளவு ஆகும் எனவே அந்த அறிக்கை என்னவென்றால் சிறிது நேரத்திற்குப் பிறகு எந்த நேரமாக இருந்தாலும் பொசிஷன் டவுண் கவுண்டர் 1 ஆனது 0 ஐக் காட்டும் ஒரு நிலையான நிலை இருப்பதையும் பொசிஷன் டவுண் கவுண்டர் 2 ஆனது 204 இல் சிக்கி மாறாமல் இருப்பதையும் மாணவர் கண்டறிந்தார் எனவே அந்த வழக்கில் மோட்டாரின் வேகம் எவ்வளவு அதுதான் 1வது கேள்வி 2வது கேள்வி என்னவென்றால் இன்ஸ்ட்ரூமென்ட் ஆனது பொசிஷன் டவுன் கவுண்டர் 1 204 மற்றும் பொசிஷன் டவுன் கவுண்டர் 2 0 என்ற மாறாத மதிப்புகளைக் காட்டினால் சிறிது நேரத்திற்குப் பிறகு அதற்கு நேர்மாறாக இருந்தால் மோட்டார் ஷாஃப்ட்டின் வேகம் எவ்வளவு என்பதாகும் எனவே அந்த ப்ரோப்லேம் ஐ எவ்வாறு தீர்க்கலாம் என்பதைப் பார்ப்போம் ஒரு முறை ஏதாவது ஒரு பொசிஷன் டவுன் கவுண்டர் மதிப்புகள் 0 என்ற நிலையில் இருந்தால் மதிப்புகளில் மேலும் மாற்றம் சாத்தியமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏனெனில் சிஸ்டம் எப்படி கட்டமைக்கப்பட்டுள்ளது என்றால் அவற்றில் ஒன்று இங்கே 0 ஆக இருந்தால் OR கேட் ஆனது 0 ஐ வெளியிடும் மற்றும் AND கேட் ஆனது 0 ஐ வெளியிடும் மற்றும் 2 பொசிஷன் டவுன் கவுண்டர்களின் இந்த அமைப்பில் மேலும் பல்ஸ்கள் நுழையாது எனவே இவ்வாறு நிறுவப்பட்டது அவற்றில் ஒன்று 0 ஆக இருந்தால் மதிப்புகள் நிலையானதாக மாறும் அதை நாம் புரிந்து கொண்டவுடன் மோட்டார் வேகம் ஒரு நொடிக்கு N சுழற்சிகள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே என்கோடரில் இருந்து வரும் பல்ஸ் ரேட் அவுட்புட் ஆனது இங்கு ஒரே ஒரு என்கோடர் மட்டுமே உள்ளது என்கோடரின் பல்ஸ் வீத அவுட்புட் ஆனது வினாடிக்கு 64 × N பல்ஸ்களாக இருக்க வேண்டும் இது N முறை சுழல்கிறது மற்றும் ஒரு சுழற்சிக்கு 64 பல்ஸ்களை வெளியிடும் எனவே N × 64 என்பது ஒரு வினாடிக்கு பல்ஸ்களின் எண்ணிக்கையாக இருக்கும் பொசிஷன் டவுன் கவுண்டர் 1ல் தொடக்கத்தில் 255 உள்ளது எனவே 1வது சிக்கலில் 255 பல்ஸ்களை என்கோடர் உமிழ்ந்திருக்க வேண்டும் அதன் பிறகு பொசிஷன் டவுன் கவுண்டர் 0 ஆனது எனவே 255 கீழே எண்ணப்பட்ட பிறகு பொசிஷன் டவுன் கவுண்டர் 1 ஆனது 0 ஆகிறது அதைச் செய்ய எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது எனவே எப்படி என்று சொல்லலாம் t சமமாக இருக்க வேண்டும் அதாவது பொசிஷன் டவுன் கவுண்டர் 1 ஆனது எந்த நேரத்தில் 0 ஆக உள்ளது அது 255 டிவைடெட் பை நொடிக்கு நுழையும் பல்ஸ்களின் விகிதம் இதில் நேரம் ஆனது நொடிகளில் இருக்க வேண்டும் அதே லாஜிக் உடன் அதே நேரத்தில் பொசிஷன் டவுன் கவுண்டர் 2 ஆனது 51 பிட்களால் குறைக்கப்பட்டது அதாவது 255 204 அதே நேரத்தில் இந்த பல பிட்கள் குறைக்கப்பட்டன எனவே 51 ஐ பல்ஸ் ஜெனரேட்டரால் வெளியிடப்படும் பல்ஸ் வீதத்தால் வகுப்பதன் மூலம் நேரத்தை கணக்கிடலாம் இது ஒரு வினாடிக்கு 64 பல்ஸ்களாகும் இந்த 2 நேரங்களும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட பிறகு இவை இரண்டும் ஒரு நிலையான நிலையை அடைந்த பிறகு இந்த காலகட்டத்திற்குப் பிறகு அவை மாறவில்லை எனவே இந்த இரண்டு முறைகளையும் நாம் சமன் செய்யலாம் அதாவது 255 64 × N ஆனது 5164 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே 64 ரத்து செய்யப்படும் மற்றும் N ஒரு வினாடிக்கு 5 சுழற்சியாக தீர்க்கப்படும் இது 300 rpm ஆகும் எனவே மோட்டார் 300 rpm இல் சுழன்று கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவது ப்ராப்ளம் 2வது ப்ராப்ளம் நேர் எதிர் என்று சொல்கிறது பொசிஷன் டவுன் கவுண்டர் 1 என்பது 204 அதே சமயம் பொசிஷன் டவுன் கவுண்டர் 2 என்பது 0 இங்கே மீண்டும் அதே லாஜிக் ஐப் பின்பற்றி இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நேரங்களை சமன் செய்யலாம் இப்போது 51 64 × N 25564 நீங்கள் 2 பக்கங்களில் இருந்து 64 ஐ ரத்து செய்தால் 255 × N 51 எனவே N 51255 அதாவது ஒரு வினாடிக்கு 0 2 சுழற்சிகள் அதாவது 15 rpm எனவே 2வது வழக்கில் மோட்டார் 15 ஆர்பிஎம்மில் சுழன்று கொண்டிருக்க வேண்டும் இன்னொரு ப்ராப்ளம் ஐ எடுத்துக் கொள்வோம் மற்றொரு ப்ரோப்லேம் கூறுகிறது டிகோடிங் சர்க்யூட் வடிவமைக்கப்பட வேண்டும் இது CNC டேபிள் மனது 5 பேஸிக் லென்த் யூனிட் அல்லது இலக்கு இடத்திலிருந்து குறைவாக உள்ளதா என்பதைக் கண்டறியும் அப்போ நமக்கு என்ன புரிஞ்சுது இங்கே ஒரு மோட்டார் டிரைவர் ஸ்டெப்பர் மோட்டாரும் இருக்கிறது இதையெல்லாம் பல ப்ரோப்லேம்கள் மற்றும் தியரி விவாதங்கள் மூலம் நாம் இப்போது பலமுறை படித்திருக்கிறோம் எனவே இதுதான் CNC டேபிள் CNC டேபிள் ஆனது ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைய வேண்டும் அது 5 பேஸிக் லென்த் யூனிட் அல்லது இலக்கு இடத்திலிருந்து குறைவான தொலைவில் இருக்கும் போது இங்குள்ள டிகோடிங் சர்க்யூட் அதை உணர்ந்து குறிப்பிட்ட நிகழ்வின் போது d 1 என்ற சிக்னல் ஐ அனுப்ப வேண்டும் அது என்ன டேபிள் இலக்கில் இருந்து 5 பேஸிக் லென்த் யூனிட் அல்லது இலக்கு இடத்திலிருந்து குறைவான தொலைவில் உள்ளது இதுதான் நிபந்தனை அந்த நிகழ்வுகளுக்கு d 1 ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த டிகோடிங் சர்க்யூட் வடிவமைக்கப்பட வேண்டும் அதை எப்படி செய்வது மற்றும் இந்த டிகோடிங் சர்க்யூட்டின் இன்புட்கள் என்ன தேவையான சர்க்யூட்டின் பார்ட்ஸ் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன எந்த வழியில் இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் கண்ட்ரோல் சர்க்யூட்டின் இந்த குறிப்பிட்ட பொசிஷன் டவுன் கவுண்டரில் பொசிஷன் டவுன் கவுண்டர் இன் 4 பிட்கள் 0 இருக்கும் போது மிக முக்கியமான 4 பிட்கள் அனைத்தும் 0 ஆக இருக்கும் போது 5 பேஸிக் லென்த் யூனிட் அல்லது அதற்கும் குறைவான வழக்கில் அதை மட்டுமே நாம் கருத்தில் கொள்ள முடியும் என்று வாதிடப்படுகிறது பூஜ்ஜியங்கள் அல்லாதவை என்றால் 5 பேஸிக் லென்த் யூனிட் தொலைவில் உள்ளதா என்ற கேள்வி எழாது எனவே 1வது சர்க்யூட்டின் இந்த பகுதி ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டது இவை அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரு OR கேட்க்கு அனுப்பப்படுகின்றன மேலும் அவை அனைத்தும் 0 ஆக இருக்கும்போது மட்டுமே OR கேட் இன்வெர்ட்டர் அல்லது NOT கேட் வழியாக அனுப்பப்படும் 0 ஐ வெளியிடும் பேஸிக் லென்த் யூனிட் இலக்கில் இருந்து 5 அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும் வாய்ப்பு இருக்கும் போது நாம் எப்போதும் 1 ஐப் பெறுவோம் எனவே இது 1 ஆக மாறுவது நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் இது ஒரு தானியங்கி சரிபார்ப்பு ஆகும் இந்த 1 உடன் டிகோடிங் சர்க்யூட் அதன் தகவலை அனுப்ப வேண்டும் எனவே டிகோடிங் சர்க்யூட் இருக்க வேண்டும் நாம் இங்கே 5 அல்லது அதற்கும் குறைவாக உள்ளோமா இல்லையா என்பதைச் சரிபார்க்க வேண்டும் எனவே இதை எப்படிச் செய்வது என்று பார்க்கலாம் நாம் முன்பு விவாதித்த ட்ரூத் டேபிள் இல் இருந்து ஒரு குறிப்பிட்ட சிக்னல் அல்லது வேறியபில் ஆனது 1 இன் மதிப்புகளை உருவாக்கும் போது அது சில ப்ராடக்ட் விதிமுறைகளால் குறிப்பிடப்படலாம் என்பதை நாம் கவனித்தோம் எனவே இந்த விஷயத்தில் நாம் நிச்சயமாக சொல்லலாம் சர்க்யூட் 1 ஐ அனுப்ப வேண்டும் அதாவது 101க்கு d என்பது 1 ஆக இருக்க வேண்டும் abc 101 அல்லது abc 100 அதாவது 4 அல்லது 3 011 அல்லது abc 010 அல்லது abc 001 மற்றும் abc 000 இவை டிகோடிங் சர்க்யூட் d 1 ஐ வெளியேற்ற வேண்டிய சந்தர்ப்பங்கள் எனவே நாம் இதைப் பார்த்தால் நான் அந்த எல்லா நிகழ்வுகளையும் முன்னிலைப்படுத்தியுள்ளேன் மேலும் இதுபோன்ற 6 வழக்குகள் உள்ளன எனவே இந்த குறிப்பிட்ட லாஜிக் சர்க்யூட் மூலம் d குறிப்பிடப்படும் என்று சொல்லலாம் அதாவது இது ஒரு லாஜிக் சர்க்யூட் என பிஸிக்கல் ரீதியாக உணர்ந்து அதை a' b' க்கு எளிமைப்படுத்தினால் உங்களுக்கு தெரியும் இப்போது நீங்கள் பைனரி பூலியன் அல்ஜிப்ரா ஆகியவற்றின் அனைத்து விதிகளையும் அறிந்திருக்கிறீர்கள் அதை நீங்களே செய்யலாம் ஆனால் வெளிப்படையாக இதைச் சமாளிப்பது சற்று கடினமானது இந்த டேபிள் இல் இருந்து அத்தகைய 6 சொற்களைக் கண்டுபிடித்து அவற்றை பூலியன் அல்ஜிப்ரா மூலம் எளிதாக்குங்கள் மற்றும் இறுதியில் a' b' ஐப் பெறுங்கள் இது போன்ற நிகழ்வுகளுக்கு வேறு ஏதேனும் முறை உள்ளதா கருத்தில் கொள்ள வேண்டும் அங்கு உள்ளது மற்றும் முறையானது ப்ரொடக்ட் ஆப் த சம் டெர்ம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது முந்தையது சம் ஆப் த ப்ரொடக்ட் டெர்ம்ஸ் மற்றும் தற்போதைய வழக்கு ப்ரொடக்ட் ஆப் த சம் டெர்ம்ஸ் ஆகும் இது எப்படி வேலை செய்கிறது ட்ரூத் டேபிள் இல் உள்ள அனைத்து 1 மதிப்புகளையும் குறிக்கும் வகையில் பில்டிங் பிளாக்குகளை உருவாக்குவது போல் இது செயல்படுகிறது இந்த 0 மதிப்புகள் ஒவ்வொன்றையும் குறிக்கும் ஒரு பில்டிங் பிளாக்குகளை நான் வைத்திருக்க முடியும் பின்னர் AND அவற்றையும் அதாவது 0 ஐ கொடுக்க வேண்டும் இந்த வழக்கில் AND அது போன்றது இது எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதைப் பார்ப்போம் இது a' b' c' ஆனது 1வது வழக்கைக் குறிக்கிறது நாம் சொல்வது என்னவென்றால் a 1 b 1 c 1 க்கு ஒரு சிக்னல் 0 ஆக இருந்தால் மற்றவற்றில் எதுவும் இல்லை என்றால் a OR bOR c ஆல் குறிப்பிடப்படும் ஒரு சர்க்யூட் இருக்க முடியும் இந்த குறிப்பிட்ட கலவையில் மட்டும் 0 வை கொடுக்கப் போகிறது மற்ற சேர்க்கைகளில் அது இல்லை எனவே மற்ற நிபந்தனைகளைப் பார்ப்போம் எனவே 2 நிபந்தனைகளை இந்த வழியில் கருத்தில் கொள்ள வேண்டும் இதை மிக வேகமாக எளிதாக்கலாம் நம்மிடம் இருக்கும் இந்த விதிமுறைகளை பெருக்கினால் நீங்கள் a' b' ஐப் பெறுவீர்கள் இதை நாம் உண்மையில் முயற்சிப்போம் இந்தக் குறிப்பிட்ட காகிதத்தில் அதைச் செய்வோம் எனவே நாம் a' b' c' ஐ 1 வது வழக்கில் a' b' c ஆல் பெருக்குகிறோம் எனவே இதை எளிமைப்படுத்தினால் a' a' a' b' a' c என்பது OR கேட் உங்களுக்குத் தெரியும் b' a' b' b' b' c c' a' c' b' c' c என்பதை பெறுகிறோம் இது ரத்து செய்யப்படுகிறது c' c வெளியேறுகிறது இதை மேலும் எளிமைப்படுத்தலாம் a' a என்பது a' b' a' நம்மிடம் a' b' இரண்டு விதிமுறைகள் உள்ளன என்பதைப் பாருங்கள் எனவே நாம் அதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டியதில்லை எனவே இது a' b' போய்விட்டது b' என்பது b' b' c c' a' c' எனவே இந்த விஷயத்தில் இது a' a' b' a' இந்த சொல் நீக்கப்படலாம் ஏன் இதை a' a' a' b' என விரிவுபடுத்தலாம் என்று வாதிடலாம் அப்படியானால் நாம் வெறுமனே a' b' ஐக் கொண்டிருக்கலாம் இதை இன்னும் எப்படி குறைக்க முடியும் நம்மிடம் உள்ளது சரி மன்னிக்கவும் a' 1 a' b' நான் 1வது இரண்டு சொற்களை எழுதி உள்ளேன் எனவே அதை a' 1 b' a' 1 என எழுத முடியும் அதாவது a' மட்டும் எனவே இந்த சொல் a' b' போய்விட்டது a' a' b என்பது ஒன்றும் இல்லை a' மட்டும் இந்த காலமும் போய்விடும் a' a' c இந்த வார்த்தையும் போய்விடும் எனவே அவற்றை அகற்றுவோம் இது போய்விட்டது இது போய்விட்டது இது போய்விட்டது a' b' a' c b' c இது b' c' போய்விட்டது ஏனெனில் b' b' c' b' இது போய்விட்டது இதுவும் போய்விட்டது c' a' c' a' a' b'ஐ வெறுமனே a' 1 a' b ஆகக் குறைக்கலாம் என்ற இந்த வாதத்தின் மூலம் இவை அனைத்தையும் நீக்கிவிட்டு எனவே இது a மட்டும் எனவே இந்த வகையான a அனைத்தையும் விழுங்குகிறது அதன் துணைக்குழுக்கள் எனவே இது a' b' க்கு சமம் எனவே இந்த சர்க்யூட்களை எளிமைப்படுத்துவது இந்த வழியில் செய்யப்படலாம் மேலும் நாம் 2 சொற்களில் தொடங்குகிறோம் மேலும் இது விரைவான கணக்கீடு ஆகும் இயந்திரம் இலக்கு நிலையில் இருந்து 5 பேஸிக் லென்த் யூனிட் இல் உள்ளதா அல்லது இல்லையா அல்லது குறைவாக உள்ளதா என்பதைச் சரிபார்க்க பயன்படுத்தப்பட வேண்டிய டிகோடிங் சர்க்யூட்டை a' b' ஆல் செய்ய முடியும் அங்கு a மற்றும் b அவை படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இரண்டு பிட்கள் இந்த மருத்துவக் கருவியின் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் வடிவமைத்தல் கையடக்க உட்செலுத்துதல் பம்ப் ஊசி மூலம் செலுத்தப்படும் திரவ மருந்தின் மிகக் குறைந்த ஓட்ட விகிதத்தை பராமரிக்க முடியும் இங்கே ஒரு சிரிஞ்ச் உள்ளது பரவாயில்லை ஒரு சிரிஞ்ச் உள்ளது அது பிஸ்டனாக செயல்படும் இந்த நட்டு மூலம் தள்ளப்படுகிறது அது சிரிஞ்சின் பிஸ்டனை அழுத்துகிறது மற்றும் ஸ்குரு சுழல்கிறது இதன் காரணமாக நட்டு நகர்கிறது மற்றும் தள்ளுகிறது ஸ்குரு எவ்வாறு சுழல்கிறது ஒரு ஸ்டெப்பர் மூலம் கியர் பாக்ஸ் மூலம் மற்றும் ஒரு பல்ஸ் ஜெனரேட்டருடன் முழு விஷயமும் மிகவும் சிறிய கையடக்கப் பொருளாகும் இது மிகக் குறைந்த விலையில் மருந்துகளை வழங்க முடியும் மற்றும் அதை நோயாளியின் பாக்கெட்டில் எடுத்துச் செல்ல முடியும் சிரிஞ்ச் உள் குறுக்குவெட்டு 4 சதுர மில்லிமீட்டராக கொடுக்கப்பட்டுள்ளது படத்தில் காட்டப்பட்டுள்ள கியர்பாக்ஸ் விகிதம் நான்கில் ஒரு பங்கு மற்றும் சிங்கிள் ஸ்டார்ட் லீட் ஸ்க்ரூ 1 மில்லிமீட்டர் பிட்ச் கொண்டது மோட்டார் ஸ்டெப்பர் மோட்டார் ஷாஃப்ட் ஒரு ஸ்டெப் சுழலும் இந்த விஷயங்கள் அறியப்படுகின்றன 1 8 டிகிரி 1 பல்ஸ் 1 ஸ்டெப்யை உருவாக்குகிறது மற்றும் இது ஒரு துளி திரவ மருந்தை சிரிஞ்ச் மூலம் நோயாளியின் உடலுக்குள் செலுத்துகிறது எனவே நாம் என்ன கண்டுபிடிக்க வேண்டும் வழங்கப்பட்ட மருந்தின் ஒரு துளியில் திரவத்தின் அளவைக் கண்டறிந்து f ஐத் தேர்ந்தெடுக்கவும் அதாவது பல்ஸ் ஜெனரேட்டரின் பிரிக்குயின்சி நிமிடத்திற்கு 0 5 கன மில்லிமீட்டர் திரவ மருந்தை விநியோகிக்கும் பதில்கள் 0 005 கன மில்லிமீட்டர் மற்றும் நிமிடத்திற்கு f 100 பல்ஸ்களாக இருக்கும் நீங்களே முயற்சி செய்ய வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஒரு பைனரி சர்க்யூட்டைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் இது பல டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் CNC இயந்திர கருவிகளில் மிகவும் பரந்த பயன்பாட்டைக் கொண்டுள்ளது மேலும் இது இண்டர்போலேட்டர் ஹார்டுவேர் இன்டர்போலேட்டர் ஆகியவற்றின் பில்டிங் பிளாக் ஆகும் மேலும் மெக்ரா ஹில் ஆல் வெளியிடப்பட்ட யோரம் கோரென்ஸ் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் ஆப் மேனேபாச்சரிங் சிஸ்டம் இல் மிகச் சிறந்த சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது எனவே பல பயன்பாடுகள் CNC இயந்திர கருவிகள் மற்றும் பிறவற்றில் பயன்படுத்தப்படும் பல சர்க்யூட்களின் பில்டிங் பிளாக் ஆன இந்த டிஜிட்டல் டிஃபரன்ஷியல் அனலைசரைப் பார்ப்போம் முதலில் டிஜிட்டல் சாதனத்தில் ஒரு இன்புட் பல்ஸ் பிரிக்குயின்சி இருக்கும் மேலும் இது ஒரு சேர்க்கும் சர்க்யூட்க்கு ஆற்றல் அளிக்கிறது அதாவது 2 சொற்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்க்கப்படும் 2 எண்களைக் கொண்ட 2 கவுண்டர்கள் இருக்கும் இந்த 2 எண்களும் ஒன்றாகச் சேர்க்கப்படும் ஆரம்பத்தில் அப்பர் கவுண்டர் காலியாக இருக்கும் மற்றும் லோயர் கவுண்டரில் ஒரு எண் இருக்கும் இந்த வழக்கில் நாம் அதை X என நியமித்துள்ளோம் எனவே X ஆனது 0 உடன் சேர்க்கப்படும் பின்னர் X ஆனது X இல் சேர்க்கப்படும் பின்னர் X ஆனது 2X இல் சேர்க்கப்படும் இந்தச் சேர்க்கைகள் நடக்கும் போது X தன்னுடன் சேர்த்துக் கொண்டே செல்லும் இன்புட் பல்ஸ் ட்ரெயின் இன் 1 பல்ஸ்க்கு ஒரு அடிஷன் மேலே உள்ள கவுண்டரின் ஓவர்ஃப்ளோ ஆவதால் அவுட்புட் பல்ஸ்கள் ஏற்படும் என்று காட்டலாம் ஏனென்றால் நீங்கள் ஏதாவது ஒன்றைத் தன்னுடன் சேர்த்துக் கொண்டால் அது ஒரு வரையறுக்கப்பட்ட அளவைக் கொண்டிருந்தால் பரவாயில்லை இது பைனரி பிட்களின் திட்டவட்டமான எண்ணிக்கையைக் கொண்ட பைனரி சாதனம் எனவே சிறிது நேரம் கழித்து அது ஓவர்ஃப்ளோ ஆகும் மேலும் இந்த ஓவர்ஃப்ளோ பல்ஸ்கள் அவுட்புட் பல்ஸ்களாக சேகரிக்கப்பட்டு அவற்றின் வீதம் f × X 2ⁿ எனக் காட்டப்படும் எனவே இந்த குறிப்பிட்ட விகிதத்தை ஏற்று இது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே ஓவர்ஃப்ளோ அல்லது அவுட்புட் பல்ஸ் விகிதம் f × X 2ⁿ அதே ப்ரோப்லேம் ஐ எடுத்து இந்த குறிப்பிட்ட DDAவை இங்கே பயன்படுத்துவோம் நம்மிடம் என்ன இருக்கிறது ஒரு பல்ஸ் ஜெனரேட்டருக்குப் பதிலாக இங்கே ஒரு டிஜிட்டல் டிஃபெரென்ஷியல் அனலைசரைக் கொண்டுள்ளோம் அது X P உடன் P இன் சில மதிப்பு இங்கே வைக்கப்பட்டுள்ளது மற்றும் இன்புட் பல்ஸ் விகிதம் நிமிடத்திற்கு 1280 பல்ஸ்களாக உள்ளது நாம் விவாதித்த மற்ற அனைத்தும் ஒரே மாதிரியானவை ப்ரோப்லேம் அறிக்கை என்ன என்று பார்ப்போம் ப்ரோப்லேம் கூறுகிறது இந்த குறிப்பிட்ட கையடக்க உட்செலுத்துதல் பம்பில் சிரிஞ்ச் உள் குறுக்குவெட்டு 1 சதுர சென்டிமீட்டர் கியர் விகிதம் ½ மற்றும் லீட் ஸ்க்ரூ பிட்ச் 2 மில்லிமீட்டர் மற்றும் மற்ற அனைத்தும் ஒரே மாதிரியானவை DDA இன்புட் பல்ஸ் பிரிக்குயின்சி 1280 பல்ஸ்கள் நிமிடத்திற்கு DDA இன் அவுட்புட்பல்ஸ்கள் f × X 2ⁿ நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் X இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு நிமிடத்திற்கு 20 சொட்டுகள் மற்றும் நிமிடத்திற்கு 200 சொட்டுகள் டெலிவரி விகிதங்களை அனுமதிக்கும் n இன் குறைந்தபட்ச மதிப்பைத் தேர்ந்தெடுக்கவும் அதாவது நாம் இப்போது DDAவை வடிவமைத்து வருகிறோம் எந்த வகையான DDA நோக்கத்திற்காக உதவும் நிமிடத்திற்கு 20 சொட்டுகள் மற்றும் நிமிடத்திற்கு 200 சொட்டுகள் வேண்டும் இந்த விகிதங்களை நமக்குத் தரும் X இன் மதிப்புகள் என்ன என்பதைக் கண்டறியவும் அத்தகைய இயந்திரத்தில் நிமிடத்திற்கு அதிகபட்ச சொட்டுகள் மற்றும் ஒரு துளி மருந்தின் அளவு என்ன என்பதைக் கண்டறியவும் எனவே 4 கேள்விகள் உள்ளன எனவே பதில்கள் ஐப் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக இங்கே n என்பது நிலையானது அதாவது நீங்கள் DDAவைத் தேர்ந்தெடுத்தவுடன் அது ஹார்ட் வயர்ட் சர்க்யூட் ஆகும் அதன் பிறகு நீங்கள் மாற்ற முடியாது X க்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு மதிப்புகளை வைக்கலாம் X P ஆக இருக்கலாம் X 2 ஆக இருக்கலாம் X 3 ஆக இருக்கலாம் இதை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அமைத்து மீட்டமைக்கலாம் நீங்கள் எந்த மதிப்புகளை வைக்க விரும்புகிறீர்களோ அதற்கு X ஐ மாற்றலாம் ஆனால் X ஒரு இண்டீஜர் ஆக இருக்க வேண்டும் நீங்கள் அதைத் தேர்ந்தெடுத்தவுடன் n ஆனது சரி செய்யப்படும் எனவே நமது தேவைகள் என்ன என்பதைப் பார்ப்போம் நிச்சயமாக X இந்த கவுண்டர்களின் அளவை விட குறைவாக இருக்க வேண்டும் இந்த கவுண்டர்கள் n பிட் கவுண்டர்கள் எனவே அவை சேமிக்கக்கூடிய அதிகபட்ச எண் 2n 1 X குறைவாக இருக்கலாம் அல்லது 2n 1 மற்றும் இண்டீஜர் ஆக இருக்க வேண்டும் அதாவது பாசிட்டிவ் இண்டீஜர் எனவே 1வது கணக்கீட்டைச் செய்வோம் நிமிடத்திற்கான சொட்டுகளை மிக எளிதாகக் கணக்கிட முடியும் அந்த வகையை நாம் இதுவரை பல கணக்கீடுகளைச் செய்துள்ளோம் ஒரு பல்ஸ் 1200 க்கு மோட்டார் சுழலும் ஸ்குரு 1200 × ½ க்கு சுழலும் நட்டு 1200 × ½ × 2 மில்லிமீட்டர் சுழலும் இதில் இருந்து திரவம் எவ்வளவு வெளியே தள்ளப்படுகிறது × குறுக்கு வெட்டு பகுதி ½ கன மில்லிமீட்டர்களை அதிகரிக்கிறது அது ஒரு துளிக்கு அளிக்கப்படும் திரவ மருந்தின் அளவு எனவே இது கடைசி கேள்விக்கான பதில் இப்போது நான் நிமிடத்திற்கு 20 பல்ஸ்களை அடைய விரும்பினால் நமக்கு என்ன வகையான உறவு இருக்கிறது நம்மிடம் f × X உள்ளது அதாவது X1 சொல்லுங்கள் f கொடுக்கப்பட்டுள்ளது X கொடுக்கப்படவில்லை n கொடுக்கப்படவில்லை ஆனால் நாம் இந்த வழியில் வாதிடலாம் சிஸ்டத்தை சிறியதாகவும் மலிவானதாகவும் மாற்ற n முடிந்தவரை குறைவாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் n ஐ ஒரு பெரிய எண்ணாக எடுத்துக் கொண்டால் உங்களுக்கு அதிக செலவு ஏற்படும் எனவே நாம் வேலை செய்யக்கூடிய n இன் சிறிய மதிப்பு என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே வெளிப்படையாக X1 ஐ 1 என்று வைப்போம் அது நோக்கத்தை நிறைவேற்றினால் n இன் சிறிய மதிப்புடன் முடிவடையும் X1 1 என்றால் அல்லது X 1 1 எனில் n 6 ஆக இருக்க வேண்டும் எனவே n இன் குறைந்தபட்ச சாத்தியமான மதிப்பு 6 ஆகும் X1 1 ஆக இருக்கும்போது X1 என்பது பூஜ்ஜியமற்ற பாசிட்டிவ் இண்டீஜர் ஆக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது சரி n 6 நிமிடத்திற்கு 200 சொட்டுகளை அடைய X2 இன் மதிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதைப் பார்ப்போம் எனவே மீண்டும் இந்த சமன்பாட்டை அமைத்து X 2 க்கு தீர்வு செய்கிறோம் இப்போது n 6 வேறு எந்த மதிப்புடனும் வேலை செய்ய முடியாது ஏனெனில் இது ஒரு ஹார்ட் வயர்ட் சர்க்யூட் என்று நாம் விவாதித்தோம் முந்தைய மதிப்பில் முடிவு செய்தபடி முந்தைய மதிப்பைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே X 2 எளிமையாக பிறகு எழுதலாம் எனவே 200 ppmக்கு n ஆனது 6 என்றால் X2 10 ஆக இருக்க வேண்டும் இதுவே பதில் எனவே X1 என்பது 1 X2 என்பது 10 மற்றும் X அதன் அதிகபட்ச மதிப்பைக் கொண்டிருக்கும் போது அதிகபட்ச சாத்தியமான dpm அடையப்படும் இது நாம் விவாதித்தபடி 2n 1 ஆகும் எனவே f ஐ நாம் அதை 2n 1 ஆக அமைக்கிறோம் அதாவது 63 மற்றும் 26 1 என்பது 63 ஆகும் எனவே நிமிடத்திற்கு 1260 சொட்டுகள் இது அதிகபட்ச சாத்தியமான dpmக்கு பதில் இன்னும் ஒரு சுவாரசியமான ப்ரோப்லேம் ஐப் பற்றி விவாதிப்பதற்கு போதுமான நேரம் இருக்கிறது என்று நினைக்கிறேன் நம்மிடம் DDA உள்ளது பார்ப்போம் நீங்கள் டிஆர்டிஓ பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு மூலம் ஆன்டி ஏர் கிராப்ட் பயரிங் கண்ட்ரோல் சர்க்யூட்களை உருவாக்குவதற்கு பணியமர்த்தப்பட்டீர்கள் அவர்கள் அதை உங்களுக்கு எளிதாக்குகிறார்கள் சர்க்யூட் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டுள்ளது அது அங்கு ஒரு பல்ஸ் ஜெனரேட்டரைக் கொண்டுள்ளது மற்றும் n பிட் DDA மற்றும் பின்னர் அந்த பெரிய துப்பாக்கி உள்ளது இது ஒரு DDA க்கு பல்ஸ்களைப் படிக்கும் ஒரு பல்ஸ் ஜெனரேட்டரைக் கொண்டுள்ளது இது துப்பாக்கிச் சூட்டை உண்டாக்கும் வழிதல் பல்ஸ்களை உருவாக்குகிறது எனவே நீங்கள் ஓவர்ஃப்ளோ பல்ஸ்களை உருவாக்கும் போதெல்லாம் ஒரு பல்ஸ் வெளியே செல்கிறது மற்றும் துப்பாக்கி சுடுகிறது அது மிகவும் எளிது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்போது நீங்கள் பல்ஸ் ஜெனரேட்டரின் அவுட்புட்பல்ஸ் வீதம் DDA க்குள் உள்ள கவுண்டரின் அளவு மற்றும் DDA இன் n பிட் பதிவேட்டில் உள்ள பைனரியில் உள்ள எண்களைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் இதன் மூலம் நீங்கள் நிமிடத்திற்கு 125 தோட்டாக்களை சுட முடியும் 500 bpm மற்றும் 1000 bpm நிமிடத்திற்கு இத்தனை குண்டுகள் இந்த 3 விருப்பங்கள் இருக்க வேண்டும் என்ன கொடுக்கப்படுகிறது நடைமுறையில் எதுவும் இல்லை எனக்கு பல்ஸ் ஜெனரேட்டர் பிரிக்குயின்சி தெரியாது n பிட் தெரியாது எண்கள் என்ன போட வேண்டும் என்று எனக்குத் தெரியவில்லை ஒன்றுமில்லை ஆனால் என்னால் முடிந்தவரை மலிவாகவும் செலவில்லாமல் எளிமையாகவும் செய்ய வேண்டும் என்பது மட்டுமே எனக்குத் தெரியும் எனவே நிமிடத்திற்கு 125 500 மற்றும் 1000 பல்ஸ்களுக்கு ஒத்த f n X1 X2 X3 ஆகியவற்றைக் கண்டுபிடிப்பேன் எனவே கேள்விக்கு வருவோம் 1வது X1 X2 X3 முதல் அவற்றின் விகிதம் துப்பாக்கி சூடு விகிதங்களை தீர்மானிக்கிறது ஏனெனில் இறுதியில் அவை f × X1 2n எனவே f என்பது மூன்றிற்கும் சமம் மற்றும் 2n மூன்றிற்கும் சமம் எனவே X1 X2 X3 மட்டுமே வேறுபட்டது எனவே துப்பாக்கி சூடு வீதத்தின் விகிதம் அடிப்படையில் X1 X 2 X3 ஆக இருக்க வேண்டும் அதாவது அவை 1 4 8 என்ற விகிதத்தில் இருக்க வேண்டும் X1 1 X2 4 மற்றும் X3 8 ஐ ஏன் தேர்வு செய்யக்கூடாது அது எனது நோக்கத்தைத் தீர்க்கும் ஏனெனில் அவை இண்டீஜர் ஆக இருக்க வேண்டும் என்பதால் சிறிய மதிப்புகளை எடுக்கலாம் அது நல்லது எனவே நம்மிடம் உள்ளது அதனால் இது மிகவும் எளிமையானது ஆனால் நாம் இன்னும் f ஐ முடிவு செய்யவில்லை அல்லது n ஐ முடிவு செய்யவில்லை எனவே அதை எப்படி செய்வது எனவே n பிட்களைக் கொண்ட பைனரி கவுண்டருக்குள் 8 இடமளிக்கப்பட வேண்டும் என்று அர்த்தம் எனவே 8 2n 1 அல்லது அதற்குக் குறைவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் மற்றும் மலிவான வழக்கு எதுவாக இருக்கும் n 4 n 4 ஆனது 15 பைனரியில் 1111 இன் அதிகபட்ச மதிப்புக்கு இடமளிக்கும் மற்றும் அது நிச்சயமாக 8 க்கு இடமளிக்கும் n 3 க்கு ஏன் செல்லக்கூடாது ஏனெனில் n 3 அதிகபட்சம் 111 க்கு இடமளிக்கும் அதாவது 7 ஆக முடியாது 8 க்கு இடமளிக்கிறது எனவே நாம் n 4 க்கு செல்கிறோம் இப்போது கடைசியாக நம்மிடம் f கணக்கிடப்பட வேண்டும் எனவே அதைப் புரிந்துகொள்கிறோம் அது நமக்கு f 125 × 16 ஐ அளிக்கிறது அதாவது வெறுமனே f 2000 எனவே நம்மிடம் f 2000 n 4 மற்றும் X1 X2 X3 1 4 மற்றும் 8 ஆகியவை உள்ளன சரி நேரம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறேன் எனவே இதைப் பற்றி விவாதிக்க மற்றொரு நேரத்தைக் கண்டுபிடிப்பேன் மிக்க நன்றி